எங்கள் NPTEL ன் அஃபிரேஸிட்டிங் லிங்குஸ்டிக்ஸ் டைப்பாலஜி ஆஃப்ரோச்சின் அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் எனவே இந்த மூன்று வகையான டெய்க்ட்டிக் சொற்றொடர்களுடன் பெயர்ச்சொற்கள் தனிப்பட்ட பெயர்ச்சொற்கள் பின்னர் இடஞ்சார்ந்த இடப்பெயர்வு பின்னர் இடம் அல்லது இடம் தொடர்பான இடம் மற்றும் தகவல் பின்னர் விண்வெளி தகவலுடன் தொடர்புடைய இடம் பின்னர் நேர தகவலுடன் தொடர்புடையது நாம் அடுத்த ஒரு முன்கணிப்புக்கு செல்ல வேண்டும் ஆனால் அதற்கு முன் டீக்ஸிஸ் மரியாதை தொடர்பான தகவல்களையும் சேர்க்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதுவும் நான் இங்கே மறந்துவிட்டேன் மரியாதை தனிப்பட்ட தகவல் ஒரு பகுதியாக இருக்க முடியும் உயர் மரியாதை குறைந்த மரியாதை மத்திய மரியாதை இங்கே இந்தி மொழியில் ஆங்கிலத்தில் நம்மிடம் பல்வேறு வகை மரியாதைகள் உள்ளது அது வேறு ஆங்கிலத்தில் அரிதாகவே பிரதிபெயர் மட்டத்தில் எந்த மரியாதைக்குரிய குறிப்பானும் இல்லை அது எப்போதும் நீங்கள் தான் எனவே நீங்கள் அவர் அவள் மற்றும் நமக்கு பொதுவாக மரியாதை இல்லை நான் ஒரு தனி டொமைன் என மரியாதையாக எழுத மாட்டேன் மாறாக இது தனிப்பட்ட டீக்சிஸின் ஒரு பகுதியாக உள்ளது அங்கே உள்ள ஆங்கில வேறுபாடுகளை பாருங்கள் நமக்கு எந்த மரியாதை மார்க்கர் தேவையில்லை பெயர்ச்சொற்கள் எந்த ஒரு கௌரவமான டெய்க்ட்டிக் அல்லது மரியாதை டீக்சீஸ் எதுவும் குறிப்பிடவில்லை ஆனால் இந்தி அல்லது ஒடியா போன்ற தெற்காசிய மொழிகளை பார்ப்போம் இந்த மொழிகளில் மரியாதை ஒரு மிகவும் தனித்துவமான நிகழ்வு உங்களிடம் யார் பேசுகிறீர்கள் என்பதை பொறுத்தது உங்களின் மரியாதை மாற்றங்கள் அதனால் தான் tu என்பது இந்தியில் மரியாதையற்றது tum என்பது மரியாதை மற்றும் aap என்பது உயர் மரியாதை ஆம் இவை நடைமுறை குறிப்பான்கள் அல்லது இவை டீக்சீஸ் அல்லது இவை மொழிகள் எடுத்து செல்லும் டெய்க்ட்டிக் மார்க்கர்கள் ஆகும் இது மரியாதை அல்லாத நடுத்தர மரியாதை மற்றும் உயர் மரியாதை உங்களிடம் உண்மையில் ஒரு கிராஸ் லிங்குஸ்டிக் பிரிவாக இருக்கும் சில மொழிகள் கௌரவ காட்சி அல்லது மறைபொருள் வகை அல்லது பிற மொழிகளை உள்ளடக்கிய வகையினமாக இருக்கும் எனவே அவை கொண்டிருக்கும் மரியாதை அமைப்பை பொறுத்து டைப்போலாஜி மொழிகளையும் படிக்க முடியும் எனவே அது டீக்சீஸ் பற்றி இருந்தது நாம் இப்போது அதை பற்றி அதிகம் பேச வேண்டாம் ஏனெனில் கவனிக்க வேண்டிய மற்ற புள்ளிகள் உள்ளன பின்னர் நம்மிடம் முன்மொழிவு வேண்டும் முன்மொழிவுகள் என்றால் என்ன முன்னுரையின் மிக அடிப்படையான வரையறையை வழங்க ஒரு பேச்சாளர் அல்லது ஒரு எழுத்தாளர் கூறுவது உண்மை அல்லது கேட்பவரை அல்லது வாசிப்பாளரால் அறியப்படுகிறது மொழி வழக்கில் உங்களிடம் நான்கு வெவ்வேறு களங்கள் வேண்டும் கேட்பது பேசுவது வாசிப்பது மற்றும் எழுதுவது எனவே கேட்பதும் பேசுவதும் ஒரு வகை படிப்பது எழுதுவது என மற்ற வகைகளிலும் சேர்த்து கொள்ளலாம் ஒரு எழுத்தாளர் எழுதும் போது அல்லது வாசிப்பவர் படிக்கும் போது ஒரு பேச்சாளர் பேசும் போது அல்லது கேட்பவர் கேட்கும் போதும் வாசிப்பும் மற்றும் எழுத்தும் எழுத்தை மையப்படுத்தியவை கேட்பதும் மற்றும் பேசுவதும் பேச்சு மையமா ஒன்று பேச்சு வகை அல்லது வாய்வழி வகை மற்றொன்று எழுத்து மற்றும் வாசிப்பு என பல்வேறு எழுத்து வகையாகும் அதை மனதில் வைத்து நடைமுறையின் முன் மாதிரி ஒரு நோக்கம் என்றால் என்ன ஒரு பேச்சாளர் என்ன கருதுகிறார் என்பது உண்மையில் முக்கியமாக இருக்கும் நான் பேசுவது உண்மை என்று கருதுகிறேன் நான் பேசுவேன் என்பதால் நான் செய்தியை அனுப்புபவன் மற்றும் பொறுப்பு என் மீது உள்ளது எனவே நான் துவக்கியவன் அல்லது ஒரு அனுப்புநரானேன் என்பதால் நான் கருதுவது உண்மை என்று நான் கருதுகிறேன் கேட்பவர் அதை பற்றி அறிந்திருப்பதாகவோ அல்லது கேட்பவர் அதை பற்றி அறிந்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் எனவே நடைமுறை படிநிலையின் களத்தில் முன்மொழிவு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் உண்மையில் இப்போதைக்கு முன்மொழிவு பற்றி அதிகம் பேச போவதில்லை ஏனெனில் நான் இறுதியில் பேச்சு நடவடிக்கைகள் என்ற நடைமுறைவாதத்தின் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான நோக்கத்திற்குள் செல்வேன் பேச்சு செயல்கள் சொல் சொல்லும் படி நீங்கள் பேச்சு செயல்களை பற்றி நினைத்தால் இவை சுவாரஸ்யமான விஷயங்கள் நாம் பேசும் எல்லா வாக்கியங்களும் அல்லது எல்லா விதமான வார்த்தைகளும் அல்லது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் எல்லா வகையான கட்டமைப்புகளும் இயல்புகளும் மிகவும் வேறுபட்டது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் நாம் எப்போதும் சொல்வதோ அல்லது நாம் எப்போதும் பிரகடனம் வாக்கியங்களையோ பேச வேண்டாம் செய்தியை வெவ்வேறு பார்வையாளர்களுக்கு அல்லது வெவ்வேறு வாசகர்களுக்கு அனுப்புவதற்கு வெவ்வேறு வழிகள் உள்ளன பேச்சு செயல்கள் என்பது வாக்கியமற்ற நிர்மாணங்களை விவரிக்க பயன்படும் சிறப்பு வகை வடிவங்களாக அல்லது சிறப்பு வகையான பேச்சு வடிவங்கள் ஆகும் நீங்கள் உண்மையில் பேச்சு செயல் செய்யும் போது நீங்கள் அறிக்கை விட்டு நகரும் போது மாறாக நீங்கள் அதற்கு சில கூடுதல் நடைமுறை தகவல்களை சேர்க்கிறீர்கள் நீங்கள் கேட்கும் போது நீங்கள் கட்டளையிடும் போது நீங்கள் கேள்வி கேட்கும் போது நீங்கள் தகவல் அளிக்கும் போது வாக்குறுதி அளிக்கும் போது எனவே கோரிக்கை கட்டளை கேள்வி கேட்பது தகவல் மற்றும் வாக்குறுதியளிப்பது ஆகியவை பேச்சு செயல்களின் பல்வேறு வகையானவை ஏன் இதை பேச்சு செயல் என்று அழைக்கிறோம் ஏனெனில் வாக்கியத்தை கூறி இந்த வகையான கூடுதல் செயல்பாடுகளை சேர்க்க மட்டும் போதாது நீங்கள் இங்கே வா என்று சொல்லும் போது அதாவது நீங்கள் கட்டளையிடுகிறீர்கள் மற்றும் உங்கள் குரல் உங்கள் பண்பேற்றம் மற்றும் உங்கள் உடல் மொழி கூட ஒரு பகுதியாக இருக்க முடியும் எனவே இவை அனைத்தும் ஒரு பேச்சு செயலை நிகழ்த்துவதற்காக உருவாக்கவோ அல்லது உருவாக்கவோ கூடாது இங்கே ஒரு குறிப்பிட்ட வழியில் சொல்ல வேண்டும் அது தற்போக்காக சொல்ல முடியாது தயவு செய்து நீங்கள் எனக்கு தண்ணீர் பாட்டிலை அனுப்புங்கள் என்று சொல்லும் போது அது ஒரு குறிப்பிட்ட வழியில் சொல்ல வேண்டும் நீங்கள் பேசவில்லை ஏனெனில் நீங்கள் ஒரு செயலை செய்கிறீர்கள் மற்றும் என்ன செயல் அது பேச்சு சட்டம் லிங்குஸ்டிக் சொற்றொடர்கள் அல்லது லிங்குஸ்டிக் சூழல்களை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் வேறு சில நடைமுறை குறிப்புகளையும் அல்லது வேறு சில நடைமுறை குறிகளையும் பயன்படுத்துகிறீர்கள் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலம் அல்லது குரல் பண்பேற்றத்தை மாற்றுவதன் மூலம் அல்லது சுருதியை அதிக சுருதியை எடுத்து கொள்வதன் மூலம் அவை அனைத்தும் உங்கள் கூற்றில் ஒரு குறிப்பிட்ட விளைவை ஏற்படுத்தும் அந்த விளைவுகள் பேச்சு செயல் என அழைக்கப்படும் நீங்கள் பேசவில்லை நீங்கள் ஒரு செயலை நிகழ்த்துகிறீர்கள் அது என்ன மாதிரியான செயல் கோரிக்கை கட்டளை செயல் கேள்விக்குரிய செயல் தகவல் தெரிவிக்கும் செயல் மற்றும் நம்பிக்கைக்குரிய செயல் என்பதாகும் எனவே இவை ஒவ்வொன்றும் சுதந்திரமான அல்லது தனிப்பட்ட பேச்சு செயல்கள் ஆகும் ஒரு வேளை விரைவில் நான் முன்மொழிவு பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுவேன் ஏனென்றால் நான் மிகவும் குறைவாக பேசினேன் முன்மொழிவு வழக்கில் நாம் கேட்பவர்களை அங்கீகரிக்க முடியும் என்று அனுமானிப்பது இதன் நோக்கம் இது நான் இங்கே வா என்று சொல்ல வேண்டும் எனவே நான் இங்கே வா என்று சொல்லும் போது நான் கட்டளையிடுகிறேன் அல்லது நான் வெறுமனே ஒரு அறிக்கையை செய்கிறேனா அது உண்மை அல்லது கேட்பவரினால் அறியப்படுகிறது என்று நாம் கருதுவது போலவே நமது முன்மொழிவு ஆகும் எனவே ஒரு பேச்சாளர் கூறுவது உண்மை அல்லது கேட்பவரை பற்றி அறிந்தது என்று கருதலாம் நான் ஒரு பேச்சாளர் என்ற முறையில் அல்லது நான் அணின்டிடா ஒரு பேச்சாளர் என்ற முறையில் நான் சொல்வது உண்மை என்று கருதுகிறேன் அது உண்மை என்று நான் கருதினேன் என்றால் நான் அதை பற்றி தெரியும் என்று அதாவது நான் அதை முன் அனுமானித்து ஆனால் பல சந்தர்ப்பங்களில் முன்மொழிவு சில அர்த்தத்தில் ஒரு சிறிய தவறாக கருதப்படுகிறது அது கேட்பவர் அல்லது வாசகர் என்ற உண்மை தெரியும் அல்லது கேட்பவருக்கு நாம் என்ன சொல்ல போகிறோம் என்று தெரியும் எப்போதும் அது சாத்தியம் இல்லை நாம் கேட்பவரை பற்றி அறிந்திருக்கிறோம் என்று கருதி கொள்வோம் நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம் அல்லது நமது செய்தியின் உள்ளடக்கம் என்ன என்பதை கருத்தில் கொண்டு நமது நேயர்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததை பற்றிய பெரிய அளவிலான அனுமானங்களின் அடிப்படையில் நமது லிங்குஸ்டிக் செய்தியை வடிவமைக்கிறோம் நாம் அது முன் மாதிரியானது என்பதாகும் எங்கள் வாசகர்கள் அல்லது எங்களிடம் கேட்பவர்கள் எங்கள் அறிக்கையை பற்றி தெரியும் என்று முன்கூட்டியே புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம் நான் உங்களுக்கு ஒரு எளிய உதாரணம் தருகிறேன் ஒரு வேளை அது தெளிவுபடுத்தும் இது யூலேயின்Yule's மொழி என்ற புத்தகத்திலிருந்த ஒரு உதாரணம் ஆகும் உங்கள் சகோதரன் வெளியே காத்து கொண்டிருக்கிறார் என்று யாராவது சொன்னால் உங்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார் என்று வெளிப்படையான முன்மொழிவு உள்ளது எனவே உங்கள் சகோதரன் வெளியே காத்திருக்கிறார் என்ற அறிக்கை தன்னை உங்களுக்கு ஒரு சகோதரன் என்று முன்மொழிகிறது உங்களுக்கு சகோதரன் இல்லை என்றால் உங்கள் சகோதரன் வெளியே காத்திருக்கிறார் என்று யாராவது எப்படி சொல்ல முடியும் எனவே நான் உங்களுக்கு சொன்ன புத்தகம் இது தான் ஜார்ஜ் யூலே தான் இதன் ஆசிரியர் இது மொழி ஆய்வு பற்றியது மொழிசார்ந்த மாணவர்கள் அனைவரும் குறிப்பிட வேண்டிய மிக அடிப்படையான புத்தகங்களில் ஒன்று இது அது வெளியிடப்பட்டது சமீபத்தில் 2010 ன் வெளியீடு என்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது புத்தகத்தை சரி பார்க்கவும் நீங்கள் PDF நகலை பெற்றால் அல்லது நீங்கள் விரும்பினால் அதன் நகலை வாங்கலாம் இப்போது முன்மொழிவு தொடர்பான நமது கேள்விகளுக்கு போவோம் நான் உங்கள் சகோதரன் வெளியே காத்திருக்கிறார் என்று நான் சொல்லும் போது அது முன்மொழிவாக இருக்கும் அதாவது இங்கே முன்மொழிவு எனக்கு ஒரு சகோதரன் உள்ளார் இது நடைமுறை களத்தில் உள்ளது நான் ஏதாவது சொல்லும் போது அல்லது இந்த வாக்கியத்தை நான் சொல்லும் போது கேட்பவரை ஏற்கனவே ஒரு சகோதரர் இருப்பதாக நான் கருதுகிறேன் எனவே நான் வெறுமனே ஒரு உதாரணம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் மற்றும் ஒரு வேளை யூல் கொடுக்கிறது என்ற மற்றொரு உதாரணம் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேக்கிறேன் ஏன் தாமதமாக வந்தீர்கள் என்று ஏன் தாமதமாக வந்தீர்கள் என்று நான் சொல்லும் போது நீங்கள் தாமதமாக வந்திருக்கிறீர்கள் என்ற ஒரு முன்மொழிவு இருக்கிறது எனவே ஏன் தாமதமாக வருகிறேன் என்ற எனது கேள்வி நீங்கள் தாமதமாக வந்திருக்கிறீர்கள் என்ற ஒரு முன்மொழிவு உள்ளது நான் என் வீட்டுப்பாடத்தை முடித்துவிட்டேன் என்று சொல்லும் போது நான் முடிக்க வீட்டுப்பாடம் கிடைத்தது என்று நினைக்கிறேன் நான் வீட்டுப்பாடம் செய்து விட்டேன் என்பது ஒரு முன்மொழிவு என்னிடம் வீட்டுப்பாடம் இல்லையென்றால் அதை எப்படி முடிப்பது எனவே இந்த சில உதாரணங்களை நான் நடைமுறை துறையில் அல்லது நடைமுறை நோக்கத்தில் கொடுக்க முடியும் நீங்கள் நடைமுறைகளின் பெரிய நோக்கங்கள் சூழல் டீக்சீஸ் முன்மொழிவு மற்றும் பேச்சு சட்டங்கள் போன்ற பிரச்சினைகள் பற்றி நினைக்கும் போது நீங்கள் எப்போதும் நடைமுறைவாதத்தை விரிவாக படிக்க வேண்டும் என்றால் உங்களிடம் விவாதங்கள் ஒரு பகுதியாக உள்ளன மற்றும் கடந்த ஆனால் குறைந்தது என்று நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்வது உரையாடல் தாக்கங்கள் நான் எப்போதும் மொழி பேசும் அம்சம் பற்றி பேசுவேன் என்பதால் நான் போகிறேன் நான் நிச்சயமாக நடைமுறை அல்லது நடைமுறைகளின் நோக்கத்தின் உரையாடல் அம்சத்தில் கவனம் செலுத்த போகிறேன் ஏனெனில் நீங்கள் ஒரு மொழியை விவரிக்க முயற்சிக்கும் போது நீங்கள் கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டுடிய பேச்சு அல்லது தாய்மொழி பேச்சாளர்கள் யார் யார் உங்கள் பாடங்களில் பயன்படுத்த போகிறவர்கள் யார் நடைமுறையியல் பற்றிய நிறைய ஆராய்ச்சி உரையாடல்களை உள்ளடக்கியது இந்த பாடநெறி எழுதப்பட்டதாகவோ அல்லது பேசப்பட்டதாகவோ முடியும் என்று நான் சொன்னேன் எழுத்து சொற்பொழிவு என்ற பிரிவில் நீங்கள் ஊடக எழுத்து அல்லது இலக்கிய எழுத்து இருக்கலாம் அல்லது நீங்கள் வெறுமனே குறிப்பு அல்லது கற்பனை மற்றும் அல்லாத கற்பனை எழுத்து துண்டுகள் மற்ற வகையான இருக்கலாம் ஆனால் பேச்சை பொறுத்தவரை பொதுவாக நாம் இயல்பான உரையாடல் தரவுகளை கருத்தில் கொள்கிறோம் ஆனால் ஆடியோ கோப்புகளையும் நாம் கொண்டுள்ளோம் என்பதுடன் சில பேச்சு பகுப்பாய்வுகளையும் நாம் கூறுவோம் யாரோ எங்காவது ஒரு உரை கொடுத்த பின்னர் நாம் அவரது பேச்சை ஆய்வு செய்ய போகிறோம் எனவே அது ஒரு வித்தியாசமான கதை ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நடைமுறைவாதிகள் இயற்கை உரையாடலை ஆய்வு செய்ய ஆர்வமாக உள்ளனர் இந்த இயற்கையான உரையாடலை கணக்கில் எடுத்து கொண்டு உரையாடல் சார்ந்த உட்குறிப்புக்கள் உள்ளன இத்தகைய சந்தர்ப்பங்களில் ஒரு நடைமுறைவாதி என்ன செய்கிறார் அவர்கள் உரையாடல் நடத்தையின் சில பொதுவான விதிகளின் அடிப்படையில் எழும் அனுமானங்களை ஆராய முயற்சி செய்கிறார்கள் பல்வேறு வகையான மாக்ஸிம்களில் க்ரைஸ் மாக்ஸிம் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நான் விரிவாக விவாதிக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் நீங்கள் ஒரு உரையாடல் பகுப்பாய்வு போது நீங்கள் உண்மையில் அது தொடர்புடைய விஷயங்கள் நிறைய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் அடிப்படை விதிகள் என்ன அல்லது நீங்கள் படிக்க முயற்சிக்கும் போது ஒரு நடைமுறையாளர் பின்பற்ற வேண்டும் என்ற பொது விதிகள் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது நீங்கள் உரையாடல் உட்குறிப்புக்கள் அல்லது உரையாடல் பதிவு படிக்க முயற்சிக்கும் போது எங்களுக்கு நடைமுறையை சொல்ல அனுமதிக்க வேண்டும் நான் இங்கே மாக்ஸிம் பிரச்சினை கொண்டுவந்ததிலிருந்து இங்கே நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் க்ரைஸ் மாக்ஸிம் என்பது பொருள் மற்றும் தகவல் தொடர்பு தொடர்பான பிரச்சினைகள் தொடர்பானதாக கருதப்படுகிறது இந்த குறிப்பிட்ட பாடத்தை பொறுத்த வரை உங்கள் உரையாடலின் பொருள் அல்லது தொடர்பு நோக்கம் பற்றி நான் உண்மையில் செல்ல போவதில்லை இது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்றாலும் ஆனால் இந்த பாடத்திட்டத்தின் நிச்சயமாக வரம்பின் எல்லைக்கு அப்பாற்பட்டது நான் ஏற்கனவே செய்த நடைமுறைகளின் அடிப்படை புரிதல் மீது என் கவனம் செல்கிறது அடிப்படை வரையறைகள் என்றால் என்ன எப்படி அது இலக்கணமயமாக்கம் வாக்கியங்களின் முரண் மற்றும் மொழி தொடர்பான பெரும்பாலான சிக்கல்களில் எவ்வாறு நிகழ்கிறது என்பது பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் நடைமுறை தகவல்கள் ஏற்கனவே ஏற்றப்படுகின்றன பேச்சாளர் பேசும் போது பேச்சாளர் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் போது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நீங்கள் அதை ஒரு முன்மொழிவாக வைக்க முயற்சித்தால் அல்லது அதனுடன் தொடர்புடைய பல்வேறு சூழல்கள் உள்ளன என்று தெளிவுபடுத்த முயற்சித்தால் லிங்குஸ்டிக் சார்ந்த சூழல் மட்டும் போதாது நீங்கள் நிச்சயமாக மற்ற வகையான உடல் சூழல்களை சேர்க்க வேண்டும் டெய்க்ட்டிக் குறிப்பான்கள் உங்களிடம் முன்மொழிவாக உள்ளது நீங்கள் ஒரு ஜோடி பேச்சு செய்ய வேண்டும் பின்னர் மட்டுமே உரையாடல் சுவாரஸ்யமானதாகிறது உரையாடல் தொடர்பான தொடர்பு நடைமுறைப்படுத்தலின் மற்ற நோக்கங்களை பொறுத்த வரையில் சிறிது தொடர்புடையதாக இருக்கலாம் எனவே இன்றைய விவாதத்திற்கு நான் இங்கே அதை நிறுத்த வேண்டும் நான் ஏற்கனவே நடைமுறை என்ன என்ற ஒரு யோசனை கொடுத்திருக்கிறேன் மிகவும் சுருக்கமாக நாம் விவாதித்தோம் யார் மிகவும் செமினல் ஆராய்ச்சி அல்லது மிகவும் செமினல் உற்பத்தி கருதப்படுவது யார் பின்னர் நாம் நடைமுறையை எப்படி வரையறுக்க சில விவாதங்கள் இருந்தது மற்றும் எங்களிடம் இருந்தது என்ற வரையறை அடிப்படையை நாம் மோரிஸ் ல் இருந்து தொடங்குவது பற்றி பேசினோம் மோரிஸ் மற்றும் பின்னர் லெவின்சன் பின்னர் யூல் ஆகியோர்களின் வரையறை இந்த குறிப்பிட்ட பிரிவில் நான் மேற்கோள் என்று காட்டிய இந்த 3 ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் அனைவரும் எங்களுக்கு கொடுக்க முயற்சிக்கிறார்கள் அல்லது ஒரு கல்வி ஒழுக்கமாக நடைமுறைவாதம் எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அல்லது எப்படி என்பதை புரிந்து கொள்ள உதவுவதில் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் அல்லது அது அந்த அர்த்தத்தில் எப்படி பாராட்டப்பட வேண்டும் எனவே வரையறையிலிருந்து நோக்கம் வரை நடைமுறையில் பற்றி கிட்டத்தட்ட ஒரு பொதுவான புரிதல் இருந்தது ஒருவேளை நான் மிகவும் சுருக்கமாக அதை பற்றி பேச வேண்டும் நடைமுறை பல்வேறு வகை என்றால் என்ன ஒன்று உன் பிரபஞ்ச நடைமுறை மற்றொன்று மொழி சார்ந்த நடைமுறை நான் அமர்வை முடிப்பதற்கு முன் சுருக்கமாக ஒரு யோசனை கொடுக்க முடியும் நாம் உலகளாவிய நடைமுறை என்பது சூழலின் என்ன அம்சங்கள் குறியாக்கம் மற்றும் எப்படி பொதுவான கோட்பாடு இருக்கும் அது ஒரு பெரிய L கொண்ட மொழி மற்றும் ஒரு சிறிய l கொண்ட மொழி போன்ற ஒன்று ஒரு பெரிய L கொண்ட மொழி என்பது உலகளாவிய மொழி என்பது போல உலகளாவிய இலக்கணத்தை பற்றியது பின்னர் சிறிய l ஆங்கிலம் இந்தி ஒடியா அல்லது ஜப்பானிய அல்லது சீன அல்லது இத்தாலிய மொழி எனவே இந்த சுயாதீனமான மொழிகள் அல்லது தனிப்பட்ட மொழிகளில் இது மொழி குறிப்பிட்ட நடைமுறை ஆகும் மொழிசார்ந்த நடைமுறைகளுக்கு நாம் அணுகுவதற்கு முன் உலகளாவிய நடைமுறையியல் என்றால் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்வோம் உலகளாவிய நடைமுறை ஒரு உலகளாவிய இலக்கணம் மற்றும் பின்னர் ஒரு பொதுவான கோட்பாடு என்பதாகும் இது குறியாக்கம் என்ற சூழல் எந்த அம்சத்திலும் பயன்படுத்த முடியும் மற்றும் நான் முன்பு குறிப்பிட்டது போல் அது எப்படி குறியீடாக்கப்படுகிறது என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்ய பெரிய L போன்ற மொழி தேவைப்படுகிறது பிரபஞ்ச நடைமுறை உலகளாவிய இலக்கணம் போன்ற நாம் மொழி சார்ந்த நடைமுறைகளையும் கொண்டுள்ளோம் நான் ஒரு மிக எளிய உதாரணத்தை தருகிறேன் நான் மரியாதை பற்றி விவாதித்தேன் நீங்கள் மரியாதை பற்றி பேசிய போது ஆங்கிலம் ஒரு நடைமுறை ஆய்வு மரியாதை இதற்கு வெவ்வேறு நோக்கம் வேண்டும் பின்னர் இந்தியில் கவுரவப்படுத்தும் நடைமுறை ஆய்வு இந்தி இது ஒரு இந்தோ ஆரிய மொழி மரியாதை மேலும் பரந்த மேலும் மாறுபட்ட மிகவும் மாறும் ஆனால் ஆங்கிலம் வழக்கில் நீங்கள் மொழி குறிப்பிட்ட நடைமுறையை படிக்கும் போது அரிதாகத்தான் அது பற்றி பேச எதுவும் இல்லை அது இந்தியில் உள்ளது போல் இந்த பல அடுக்கு மரியாதை அமைப்பு இல்லை இப்போது கௌரவத்தை ஒரு டீக்சீஸ் மற்றும் ஒரு லிங்குஸ்டிக் டீக்சீஸ் என புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் நாம் ஒரு உலகளாவிய நடைமுறையியல் கண்ணோட்டத்தில் அணுகினால் நாம் பொதுவாக மரியாதையை உலக மொழியில் எப்படி அணுக வேண்டும் ஒருவேளை பொருள் வினை ஒப்பந்தம் மூலம் ஆனால் பொருள் வினை ஒப்பந்தம் ஒரு உலகளாவிய அம்சமாக இருக்க முடியும் ஆனால் நீங்கள் மொழி குறிப்பிட்ட நடைமுறையில் அணுக என்றால் பின்னர் நீங்கள் அது பொருள் வினை அல்ல என்று சொல்ல வேண்டும் அங்கே பொருள் ஒப்பந்தம் உள்ளது இந்தியில் சில வாக்கியங்கள் பொருள் ஒப்பந்தம் மரியாதையை கொண்டுள்ளது எனவே அது இந்தி மொழி குறிப்பிட்ட நடைமுறையில் இருக்கும் மற்றும் இல்லையெனில் மரியாதை பொதுவாக பொருள் வினை ஒப்பந்தம் அல்லது பெயர்ச்சொற்கள் மீது குறிக்கும் பழைய ஆங்கிலத்திலிருந்து நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நீ ஒரு வகையான விஷயம் எனவே நடைமுறைகளின் வகைகள் இப்படி தான் புரிந்து கொள்ளப்படுகின்றன ஒன்று உலகளாவியதாக இருக்க போகிறது மற்றொன்று மொழி சார்ந்ததாக இருக்க போகிறது உலகளாவிய நடைமுறை பெரிய L மொழி குறிப்பிட்ட நடைமுறை இலக்குகள் ஆங்கிலம் இந்தி ஜப்பனீஸ் கொரியன் போன்ற சிறிய is இலக்காகும் எனவே நான் இதுவரை கூறியவற்றை சுருக்கமாக சொல்ல நடைமுறை என்பது பொருள் பற்றிய அனைத்து அம்சங்களையும் ஆராய்வதாகும் இது சொற்பொருள் கோட்பாடுகளில் கைப்பற்றப்படவில்லை செமான்டிக் டைபாலஜியில் நான் ஏற்கனவே விவாதித்திருக்கிறேன் மற்றும் அது ஒரு ஒழுக்கம் என லிங்குஸ்டிக் மிக அருவமான விஷயம் சொற்பொருள் கோட்பாடு கைப்பற்ற முடியாத எதையும் அதன் பரந்த டொமைன் காரணமாக அல்லது அதன் உள்ளடக்கிய அணுகுமுறை அல்லது உள்ளடக்கிய டொமைன் காரணமாக நடைமுறைகளால் கைப்பற்றப்படலாம் எனவே உங்கள் வாழ்க்கையை எளிமையாக்க நடைமுறை மற்றும் சொற்பொருள் நினைவில் நிறைய உள்ளது அவர்கள் ஓரளவிற்கு ஒன்றுடன் ஒன்று ஏனெனில் இரண்டு துறைகளில் அதன் பொருள் அம்சம் கவனிக்கப்படுகிறது சொற்பொருள் கோட்பாடு மூலம் கைப்பற்ற முடியாத எதையும் நடைமுறை அதை விளக்கபோகிறது எனவே சொற்பொருள் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் நடைமுறைகளை படிக்க முடியாது மற்றும் முறையாக நடைமுறை புரிந்து கொள்ள முடியாது அது சொற்பொருள் பற்றி புரிந்து கொள்ள போதாது இந்த இரண்டுக்கும் இடையே ஒன்றுடன் ஒன்று நிறைய உள்ளது அதனால் தான் நாம் ஒரு கணித சூத்திரத்தில் எழுதினால் நடைமுறை என்பது உண்மை நிலைகளுக்கு சமம் மெய்நிலை சொற்பொருள் என்பது கோட்பாடு தொடர்பானது உண்மை நிலையை அர்த்தத்திலிருந்து நீக்கிவிட்டால் அது தான் நடைமுறை பொருள் நீங்கள் நடைமுறை இல்லை என்றால் அது சொற்பொருள் கோட்பாடு மூலம் கைப்பற்ற முடியாது என்று ஏதாவது போன்ற சொற்பொருள் உள்ளது இது உண்மை நிலை நடைமுறை எப்போதும் அதை நிரப்ப முடியும் இந்த தகவலுடன் நான் என் அடுத்த அமர்வில் ஒரு நடைமுறை டைபாலஜிக்கு செல்ல வேண்டும் இது உண்மையில் அதிகம் இல்லை ஏனென்றால் நான் இப்போது குறிப்பிட்டது போல் நடைமுறை டைபாலஜி இன்னும் முழுமையாக வளர்ந்து வரும் ஒழுக்கம் அல்ல நிறைய பேர் அதில் வேலை செய்கின்றனர் ஆனால் அங்கு செல்ல நீண்ட வழி உள்ளது இது ஒப்பீட்டளவில் இளைய துறை மேலும் நாம் சின்டாடிக் மோர்போலொஜிக்கல் மற்றும் லெக்சிகள் டைபாலஜியில் பார்த்தது போல அவ்வளவு எளிதல்ல அது நடைமுறையியலில் கிராஸ் லிங்குஸ்டிக் பொதுமைப்படுத்தல்களை வரைய எளிதானது அல்ல எனினும் நாம் எவ்வளவு தொடரலாம் என்பதை நாம் பார்ப்போம் ஆனால் இது டைப்போலாஜிக்கல் விவாதத்தின் கடைசிக்கால் என்பதால் நான் நடைமுறை டைபாலஜி பற்றி அதிக தகவல்களை உங்களுக்கு கொடுக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் மாறாக அடுத்த மேம்பட்ட நிலையில் நிச்சயமாக அதை வைத்திருக்க விரும்புகிறேன் ஆனால் என்னிடம் ஏதாவது ஒரு சிறிய தகவல் இருந்தாலும் அடுத்த அமர்வில் அதை பற்றி நான் பேச போகிறேன் முக்கிய வார்த்தைகள் முன்மொழிவு மரியாதை பேச்சு சட்டம் உரையாடல் உட்குறிப்பு க்ரைஸ் மாக்ஸிம் உலகளாவிய நடைமுறை குறிப்பிட்ட நடைமுறை